வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது ஏழாவது வார தொகுதி எண் 3 மற்றும் விரிவுரை எண் 39 ஆகும் நான் இந்த வாரத்தில் சொற்களற்ற தொடர்பு குறித்த விவாதத்தைத் தொடங்கியுள்ளேன் இந்த தொகுதியில் குறிப்பாக நான் சொற்களற்ற தகவல்தொடர்பு அடிப்படையில் சில அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய பற்றி பேசப் போகிறேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதைப் பற்றி ஒரு சுருக்கமான விரைவான மதிப்பாய்வு செய்கிறேன் முந்தைய சொற்பொழிவில் நான் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் சில அடிப்படை சிக்கல்களை எடுத்துரைத்தேன் குறிப்பாக பொதுவாக வாய்மொழி மற்றும் சொற்களற்ற பயன்பாடு தொடர்பான பிரச்சினைகள் மேலும் நாம் வரும்போது சொற்களற்றதைப் பற்றி பேச வரும்போது நான் தன்னார்வ உடல் மொழி மற்றும் தன்னிச்சையான உடல் மொழியில் கவனம் செலுத்தினேன் தன்னார்வ உடல் மொழி என்பது நாம் செய்யும் நமஸ்தே கைகுலுக்குதல் போன்ற முறைப்படுத்தப்பட்ட சைகைகள் மற்றும் அதைப் பற்றி நாம் மிகவும் விழிப்புடன் இருக்கிறோம் அதனால்தான் அது சிக்கலற்றது ஆனால் தன்னிச்சையான உடல் மொழி எனவே அது உண்மையில் நமது உள் எண்ணங்களின் ஆழ்நிலை பிரதிபலிப்பாகும் அதாவது இது சிக்கலானது ஏனென்றால் நம் உடல் மொழியின் மூலம் மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறோம் என்பது உண்மையில் நமக்குத் தெரியாது நாம் பயப்படுகிறோமா நாம் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறோமா நாம் பதட்டமாக இருக்கிறோமா எனவே இந்த விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினாலும் வெளிப்படுத்தவும் மற்றவர்களுக்கு தடயங்களை வழங்கவும் நம் சொந்த உடலைப் பயன்படுத்துகிறோம் பிரச்சினைகளின் அடிப்படையில் முந்தைய சொற்பொழிவில் நான் பேசிய மற்றொரு சுவாரஸ்யமான காரணி தோற்றத்தைப் பொறுத்தவரையிலான ஒன்று எனவே உங்கள் தோற்றத்தைப் பற்றி நீங்கள் ஏன் உண்மையில் கவலைப்பட வேண்டும் என்பதை உங்களுக்குச் சொல்வதற்காக இதை நான் எடுத்துரைத்தேன் ஏனெனில் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பொறுத்தவரை கவர்ச்சிகரமானவர்கள் அல்லது அதிக புத்திசாலிகள் என்று மதிப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் அதிக திறமையானவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் அவர்கள் பொதுவாக மிகவும் புத்திசாலிகள் மற்றும் திறமையானவர்கள் என்று நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் அவர்கள் விரைவாக பதவி உயர்வு பெற வேண்டும் எனவே அவர்களுக்கு ஊதிய உயர்வு அடிப்படையில் அதிக பணம் வழங்கப்பட வேண்டும் இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இதை உறுதிப்படுத்த எந்த உண்மை அடிப்படையும் இல்லை ஆனால் இது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் தாக்கமாகும் இது நீங்கள் பேசுவதற்கு முன்பே 93 சதவீதம் தோற்றத்தை உருவாக்குகிறது எனவே அது உண்மையில் இந்த தோற்றத்திற்கு தகுதியானதா இல்லையா என்ற தாக்கத்தை அளிக்கிறது எனவே அது அதைச் செய்ய முயற்சிக்கிறது எனவே உங்கள் தோற்றத்தைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே இது உடலியல் அம்சங்களைப் பொறுத்தவரை அழகாக இருப்பதைப் பற்றியது அல்ல ஆனால் உங்களை சீர்ப்படுத்திக் கொள்வதிலும் உங்கள் உடல் மொழியைக் கவனித்துக்கொள்வதிலும் அழகாக இருப்பதைப் பற்றியது பின்னர் நான் சொற்களற்ற தகவல்தொடர்பு வகைகள் மற்றும் குறிப்பாக நான் கவனம் செலுத்திய ஏழு வகைகள் பற்றி பேசினேன் கினேசிக்ஸ் உண்மையில் பொதுவாக உடல் இயக்கம் மற்றும் சைகையைக் குறிக்கிறது முகபாவம் என்பது நாம் பேசிய ஒன்று பின்னர் ஆறு அடிப்படை முகபாவனைகளைப் பார்த்தோம் ஆக்யுலெஸிக்ஸ் என்பது கண் பார்வையைப் பற்றியது பின்னர் இங்கே நான் விரிவடைதல் மற்றும் சுருக்கம் பற்றி பேசினேன் மேலும் உங்கள் கண் பார்வையின் அடிப்படையில் உங்கள் நடத்தையைப் பார்ப்பதன் மூலம் மிக அதிக விலைக்கு ஏதாவது ஒன்றை விற்க உங்கள் ஆர்வத்தை மக்கள் எவ்வாறு கையாள முடியும் என்பதைப் பற்றி பேசினேன் ஹேப்டிக்ஸ் என்பது தொடுதலுடன் தொடர்புடையது பின்னர் அது குழந்தை பிணைப்பாக இருப்பதை நாம் அறிவோம் பின்னர் அது ஒருவர் வளர்ந்து வரும் வரை தொடரும் ஒன்று பின்னர் தொடுதல் அல்லது தொடுதல் இல்லாமை என்பது நெருக்கத்தின் அளவை ஒரு நபர் ஒருவருக்கொருவர் உறவுகளில் பெறும் ஆறுதலின் அளவை நமக்குச் சொல்ல முடியும் பின்னர் நான் பிராகிசிமிக்ஸ் பற்றி பேசினேன் ஒருவருக்கொருவர் இடத்தைப் பயன்படுத்துவது பின்னர் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் ஒரு நபர் ஒருவருடன் நெருக்கமாக வரும்போது என்ன பரிந்துரைக்கப்படுகிறது நாம் ஒருவரை விரும்பும் போது என்ன செய்வது அல்லது யாரையாவது விரும்பாதபோது என் செய்வது நாம் ஏன் ஒருவருடன் நெருக்கமாக உட்காருகிறோம் ஏன் ஒருவருடன் தூரத்தை பராமரிக்கிறோம் என்பதைப் பற்றி பேசினேன் எனவே இவைதான் நாம் பார்த்த விஷயங்கள் பின்னர் நான் குரோனெமிக்ஸ் பற்றி சிறிது நேரம் செலவிட்டேன் இது மக்கள் கொண்டுள்ள மோனோக்ரோனிக் மற்றும் பாலிக்ரோனிக் நேரக் கண்ணோட்டங்களைப் பொறுத்தவரை ஆகும் பின்னர் கலாச்சார வேறுபாடுகள் உள்ளன என்று நான் சொன்னேன் ஆனால் பெருநிறுவன கலாச்சாரத்தைப் பொறுத்தவரை பெரும்பாலான நேரங்களில் அவை ஒரே வண்ணமயமான நேரக் கண்ணோட்டத்திற்கு செல்கின்றன எனவே நேரம் முக்கியம் நேரம் பட்ஜெட் செய்யப்படுகிறது நேரம் ரேஷன் செய்யப்படுகிறது நேரம் பணம் ஆகும் எனவே உங்கள் முழு ஆளுமையும் நீங்கள் நேரத்தை பயன்படுத்தும் விதத்தின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது எனவே நீங்கள் அதை மிகவும் சிக்கனமாக கவனமாக மிகவும் திட்டமிடப்பட்ட சீரான முறையில் பயன்படுத்த வேண்டும் நான் சொற்பொழிவை மொழியியல் மற்றும் ஒரு வகையான சொற்களற்ற தகவல்தொடர்பு ஆகியவற்றைக் குறிப்பிட்டு முடித்தேன் இது குரல் குறிப்புகள் மற்றும் மௌனத்தை குறிக்கிறது ஆனால் மௌனம் என்பது சொற்பொழிவின் மிக உயர்ந்த வடிவம் என்பதையும் நான் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன் பின்னர் நீங்கள் அதை மிகவும் திறம்பட பயன்படுத்த வேண்டும் மேலும் அதிகமாகப் பேசுவது நீங்கள் விரும்பிய முடிவுகளைப் பெறலாம் என்பது ஒரு வகையான தவறான கருத்து ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வாழ்க்கையில் விரும்புவதைப் பெற மௌனத்தைப் பயன்படுத்தலாம் எனவே அதனுடன் நான் விரிவுரையை முடித்தேன் இதில் நான் உடல் மொழி அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பற்றி பேசப் போகும்போது சில சைகைகள் கலாச்சார ரீதியாக வேறுபட்ட அர்த்தத்தைக் கொண்டுள்ளன என்பதை முதலில் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் முந்தைய பதிவிலும் குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உலகளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில வெளிப்பாடுகள் உள்ளன உண்மையில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட பல உள்ளன மேலும் சில பொதுவான உலகளாவிய வெளிப்பாடுகளைப் பார்க்கப் போகிறோம் அவை நமக்கு உதவப் போகின்றன நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவற்றில் பெரும்பாலானவை மேற்கத்திய கருத்தாக்கங்களிலிருந்து தோன்றியவை உயிரினங்களின் தோற்றம் பற்றிய புத்தகம் பின்னர் டார்வினின் கோட்பாடு மனிதனின் நடத்தையை சிம்பன்சிகளின் நடத்தையுடன் இணைக்கிறது பின்னர் பல ஆய்வுகள் தொடர்ந்தன எனவே அவை அனைத்தும் உண்மையில் மேற்கத்திய ஒன்றிலிருந்து தொடங்கியுள்ளன எனவே நாம் பொதுவாக உலகளாவியதாக கருதும் உடல் மொழி வெளிப்பாடுகள் அனைத்தும் மேற்கத்திய புத்தகங்களிலிருந்து வருகின்றன எனவே குறிப்பாக இந்திய சூழலில் அவற்றைப் பயன்படுத்தும்போது நாம் நமது விருப்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூழலைப் பார்க்க வேண்டும் விலகல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முந்தைய சொற்பொழிவில் நான் சுருக்கமாக குறிப்பிட்ட எளிய உதாரணத்தைப் பாருங்கள் அது பெரியவர்களின் கால்களைத் தொடுவதாகும் இப்போது மேற்கத்திய சூழலில் நீங்கள் சென்று பெரியவர்களின் கால்களைத் தொட்டால் மட்டுமல்லாமல் அது அடிமைத்தனமாகக் கருதப்படுகிறது அது ஒரு முதலாளி இளையவர் அல்லது கீழ்நிலை உறவாக இருந்தால் நீங்கள் புகழ்ந்து பேச முயற்சிக்கிறீர்கள் என்று கருதப்படுகிறது நீங்கள் நேர்மையானவர் அல்ல என்றும் மிக மோசமான நிலையில் நீங்கள் பண்பற்றவர் என்றும் கருதப்படுகிறது இப்போது உங்களுக்குத் தெரிந்த ஒரு இந்திய சூழலில் யாராவது குறிப்பாக மூத்த நபரின் கால்களைத் தொடுவது அதற்கு நேர்மாறானது மூத்தவர் தனது கால்களைத் தொடுபவரை மரியாதைக்குரியவர் நேர்மையானவர் நல்ல நடத்தை மற்றும் பண்பட்டவர் என்று பார்க்கிறார் உண்மையில் குடும்பம் உண்மையில் இந்த நபரை மிகவும் நல்ல மற்றும் கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் பயிற்றுவித்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள் இப்போது இந்த விலகல்களைப் பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்று நாம் ஒரு உலகளாவிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எனவே இந்த உலகமயமாக்கப்பட்ட கலாச்சாரத்தில் நாம் வாழ்கிறோம் அங்கு கலாச்சாரங்களின் தனித்துவம் உண்மையில் துண்டிக்கப்பட்டு சிதைந்து வருகிறது எனவே பெருநிறுவன கலாச்சாரம் பன்னாட்டு கலாச்சாரம் உண்மையில் தனித்துவமானதை அகற்றி அனைவருக்கும் பொதுவானதை அறிமுகப்படுத்துகிறது எனவே இந்த சூழலில் மீண்டும் நீங்கள் ஒரு தொழில்முறை அர்த்தத்தில் உலகளாவிய விஷயங்கள் என்ன நீங்கள் பின்பற்றக்கூடிய அடிப்படைகள் என்ன அவற்றை உங்கள் உணர்ச்சிகளுக்கான வெளிப்பாடுகளாகப் பயன்படுத்தும்போது ஒரு நல்ல தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கலாம் என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் குறிப்பாக தற்காப்பு சைகையின் அடிப்படையில் சில அடிப்படைகளைப் பாருங்கள் இப்போது கைகளை குறுக்கே வைப்பது கைகளைக் குறுக்கே வைப்பது ஆனால் சற்று சாய்வது எனவே சற்று மெதுவாக உள்ளது கால்களும் நேராக இல்லை பின்னர் அது சில நேரங்களில் ஒன்றாக இழுக்கப்படுகிறது இப்போது இந்த சற்றே சாய்வான ஒன்று பாதுகாப்பின்மை மற்றவர்களுடன் கலப்பதில் ஆர்வம் இல்லாதது மற்ற நபரின் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது மற்றும் நபர் அதை சற்று சாய்வான முறையில் பிடிக்க முயற்சிக்கும்போது ஒரு வகையான உள் அசௌகரியம் உள்ளது இருப்பினும் நீங்கள் ஒருவருடன் உட்கார்ந்து பின்னர் நீங்கள் அதைப் பிடித்துக் கொண்டால் நீங்கள் அனுதாபப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் பேசும் மற்ற நபருடன் நீங்கள் அனுதாபப்படுகிறீர்கள் நான் தலையிடப் போவதில்லை என்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் எனவே நான் என் உடல் மொழி முழுவதையும் கட்டுப்படுத்துகிறேன் நான் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு முழு உடலாகவும் இருக்கிறேன் உங்களுக்கு கவனம் செலுத்துகிறேன் எனவே அது பச்சாதாபத்தைக் குறிக்க முடியும் இப்போது இது ஒரு தாக்குதல் சைகையாக கூட மாற முடியுமா நான் கீழே வைத்துள்ள படத்தைப் பாருங்கள் எனவே கைகளை மிகவும் நேராகவும் இறுக்கமாகவும் பின்னர் கால்களை ஒரு உறுதியான திறந்த நிலையில் வைத்திருப்பது எனவே அது தன்னம்பிக்கையைக் குறிக்கலாம் இது மனநிறைவைக் குறிக்கலாம் குறிப்பாக சுவாமி விவேகானந்தரின் நமது புகழ்பெற்ற படத்தைப் பார்க்கும்போது நீங்கள் அவரைப் பார்க்கும் போதெல்லாம் அவர் தனது கைகளை குறுக்கே வைத்திருக்கிறார் என்று காட்டப்படுகிறது ஆனால் பின்னர் அவர் மேற்கத்திய சூழலில் அவர் ஒரு தாக்குதல் சைகையைக் காட்டுகிறார் என்பதைக் குறிக்கவில்லை அவர் ஒரு தற்காப்புக் காட்சியைக் காட்டவில்லை ஆனால் இந்த வகையான ஒன்று குறிப்பாக கால்கள் திறந்திருக்கும் போது பின்னர் கைகள் உண்மையில் குறுக்கப்படுகின்றன எனவே இது தன்னம்பிக்கையைக் குறிக்கலாம் இது மனநிறைவையும் குறிக்கலாம் நான் என்னில் திருப்தி அடைகிறேன் அது அடக்கத்தைக் குறிக்கலாம் அது மனத்தாழ்மையைக் குறிக்கலாம் ஆனால் தீவிரமான விஷயத்தில் நான் மற்றொரு படத்தை கீழே வைத்திருப்பது போல அது ஆணவத்தைக் குறிக்கலாம் நான் உங்களை விட சக்திவாய்ந்தவன் என்பதைக் காட்ட முடியும் நீங்கள் என்னை என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் எனவே அது அந்த வகையான அணுகுமுறையையும் குறிக்க முடியும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக எந்த வகையான குறுக்குவெட்டு சைகைகளும் தற்காப்பு சைகைகளாக கருதப்படுகின்றன எனவே மக்கள் கைப்பையைப் பயன்படுத்துவதில் கூட அந்த வகையான குறுக்குவெட்டு சைகைகளைப் பயன்படுத்துகிறார்கள் கால்களைப் பாருங்கள் இப்போது நம் கால்கள் ஈர்ப்பு மற்றும் வெறுப்பைக் குறிக்கலாம் எனவே நீங்கள் ஒருவரால் ஈர்க்கப்பட்டு நின்று அல்லது கீழே அமர்ந்திருந்தால் நீங்கள் அவர்களுடன் பேசுகிறீர்களோ இல்லையோ உங்கள் கால்கள் அந்த திசையில் சுட்டிக்காட்டப்படும் இந்த தன்னிச்சையான பதில் பொதுவாக உங்கள் கால்கள் திறந்திருப்பது போல பின்னர் அது அந்த நபரை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது எனவே நீங்கள் அந்த நபருடன் ஒரு உரையாடலை வரவேற்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த நபரில் ஆர்வமாக உள்ளீர்கள் ஆனால் அது வெறுப்பைக் குறிக்கலாம் கால்கள் பயன்படுத்தப்படும் விதம் அவை திரும்பப் பெறப்பட்டால் அந்த நபருடன் பேசுவதில் நீங்கள் உண்மையில் ஈர்ப்பு கொள்ளவில்லை என்று அர்த்தம் அல்லது மற்றொரு சூழ்நிலையைப் பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் இரண்டு நபர்களை அணுகுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் வகுப்பு தோழர்கள் இப்போது மக்களின் கால்கள் ஒரே இடத்தில் இருந்தால் அவர்கள் தங்கள் உடம்பை மட்டுமே திருப்புகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களைப் பார்க்கிறார்கள் பின்னர் அவர்கள் உங்களுடன் பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களை நோக்கி முழுமையாகத் திரும்புவதில்லை பின்னர் கால்களைத் திறந்து விடுகிறார்கள் எனவே நீங்கள் உரையாடலில் சேருவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதை இது குறிக்கிறது உண்மையில் நீங்கள் சேருவதை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் மறுபுறம் நான் முன்பு கூறியது போல் நீங்கள் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் நீங்கள் சேர வரவேற்கப்படுகிறீர்கள் என்பதைக் குறிக்கும் வகையில் அவர்கள் கால்களைத் திறந்து வைத்திருப்பார்கள் எனவே இந்த கால்கள் முகம் என்பது மனதின் குறியீடு என்று நாம் நினைத்தாலும் அது ஒரு நபரைப் பற்றிய அனைத்தையும் தருகிறது கால்களும் அந்த நபர் என்ன நினைக்கிறார் அந்த நபர் மிகவும் தன்னிச்சையாக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதற்கான மிக முக்கியமான தடயங்களை வழங்க முடியும் ஈர்ப்பின் அடிப்படையில் இன்னும் சில அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய அம்சங்களைப் பாருங்கள் ஆண்கள் எப்போதாவது பேசும் போது காதணிகளில் ஒன்றுடன் விளையாடுகிறார்கள் எனவே அவர்கள் பேசும் நபரிடம் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதைக் குறிக்கிறது பெண்களைப் பொறுத்தவரை அவர்கள் முடியுடன் விளையாடுவார்கள் அல்லது அவர்கள் தலைமுடியை முன் வைக்க முயற்சிப்பார்கள் அல்லது அவர்கள் தொடர்ந்து தங்கள் தலைமுடியை காதுகளுக்கு பின்னால் இழுக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த சைகைகளை அவர்கள் செய்கிறார்கள் குறிப்பாக முடியை தளர்வாக விட்டுவிட்டு அதை முன்னால் வைப்பது அவர்கள் பொதுவாக கூறுகிறார்கள் குறைந்தபட்சம் முன்னால் உள்ள நபருடன் பேசுவதில் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் என்பதைக் காட்டுகிறது அவர்கள் அந்த நபருடன் பேச விரும்புகிறார்கள் இல்லையென்றால் அது மிகவும் தீவிரமான ஈர்ப்புக்கு வழிவகுக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் பயப்படுவதில்லை இந்த நபருடன் பேசுவதில் அவர்கள் தடுக்கப்படுவதில்லை மாறாக காது மெழுகு தோண்டும் ஆண்கள் குறிப்பாக அவர்கள் பேனா உறையை எடுத்து பின்னர் அதைப் பயன்படுத்தலாம் பின்னர் காது மெழுகு தோண்டலாம் அல்லது மூக்கை எடுக்கலாம் குறிப்பாக பெண்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் கேவலமானவர்களாகவோ அல்லது திசைதிருப்பப்பட்டவர்களாகவோ இருக்க வேண்டும் எனவே சில தவறான எண்ணங்கள் இருப்பதால் அது அவர்களின் மூக்கைத் நோண்டுவதன் மூலமோ அல்லது காது மெழுகு தோண்ட முயற்சிப்பதன் மூலமோ குறிக்கப்படுகிறது குறிப்பாக அவர்கள் ஒருவருடன் ஒருவருடன் தொடர்பு கொள்ளும்போது எனவே அவர்கள் தற்செயலாக அதைச் செய்கிறார்கள் அவர்களால் அதைக் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் எதிர் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நபர் எண்ணங்கள் மிகவும் தெளிவாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பொறுத்தவரை அதற்கு முன்பு நான் தொடர்பு கொள்ள முயற்சித்த எந்தவொரு சைகையும் திறந்திருந்தால் குறுக்காக இருக்க வேண்டும் என்று குறிக்கப்படுவதில்லை எனவே எந்த வகையான வெளிப்படைத்தன்மை திறந்த கைகள் திறந்த உள்ளங்கைகள் முழுமையாக மூடப்படாத கோட் கூட ஆனால் அவிழ்க்கப்பட்ட ஒன்று எனவே இவை அனைத்தும் நான் வெளிப்படையாக இருக்கிறேன் நான் நேர்மையானவன் நான் உண்மையுள்ளவன் நான் உங்களுடன் பேச சுதந்திரமாக இருக்கிறேன் என்பதைக் குறிக்கிறது இதற்கு நேர்மாறானது தற்காப்பு கைகளைத் குறுக்காக வைத்தல் பின்னர் பேசும்போது அவர்கள் பக்கவாட்டில் பார்க்கிறார்கள் அவர்கள் கண் தொடர்பைப் பராமரிக்கவில்லை மூக்கைத் தொடுகிறார்கள் அல்லது தேய்க்கிறார்கள் கண்களைத் தேய்க்கிறார்கள் பொத்தான் செய்யப்பட்ட கோட் தள்ளிப் போகிறார்கள் எனவே நீங்கள் பேசும்போது மற்ற நபர் விலகிச் செல்கிறார் எனவே மற்ற நபர் ஓரளவு தற்காப்பு முறையில் இருப்பதைக் குறிக்கிறது பாதுகாப்பின்மை பல எளிய வழிகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் அதை கவனக்குறைவாக செய்கிறோம் சதையை கிள்ளுவது எனவே உங்களை நீங்களே கிள்ளிக் கொள்கிறீர்கள் பின்னர் பேனாவை கடிப்பது அல்லது எதையோ மென்று சாப்பிடுவது சிலர் காலரை கடிக்கிறார்கள் எனவே அவர்கள் கையில் உள்ளதை கடிக்கிறார்கள் கூட யாரோ ஒருவருடன் பேசும்போது கம்மை மெல்லுவது இது ஒரு வகையான உளவியல் பாதுகாப்பின்மை என்று மக்கள் கூறுகிறார்கள் கட்டைவிரலுக்கு மேல் கட்டைவிரல் கட்டைவிரலுக்கு மேல் கட்டைவிரலை வைப்பது விரல் நகத்தைக் கடிப்பது போன்றது எனவே இவை அனைத்தும் பாதுகாப்பின்மையின் அறிகுறிகளாகும் ஆனால் எதிரானது ஒத்துழைப்பு யாராவது உங்களுடன் ஒத்துழைக்கத் தயாராக உள்ளனர் என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள் ஸ்ப்ரிண்டரின் நிலையில் மேல் உடல் எனவே ஸ்ப்ரிண்டர் ஸ்ப்ரிண்ட் செய்யப் போகும் நபரைப் போன்றவர் எனவே மற்ற நபரை நோக்கி சற்று சாய்ந்துள்ளார் எனவே இந்த சிறிய சாய்வு மற்ற நபர் தள்ளிப் போவதற்கு மாறாக ஆர்வமாக இருப்பதைக் காட்டுகிறது எனவே நீங்கள் எவ்வளவு அதிகமாக பின்வாங்குகிறீர்களோ நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் நீங்கள் பின்வாங்கப்படுகிறீர்கள் நீங்கள் உரையாடலில் ஆர்வம் காட்டவில்லை நிமிர்ந்து உட்கார்ந்தால் நீங்கள் ஓரளவு நடுநிலையாக இருக்கிறீர்கள் ஆனால் முன்புறத்தில் உள்ள நபரை நோக்கி சற்று சாய்ந்திருப்பது நீங்கள் உண்மையில் உரையாடலில் ஆர்வமாக உள்ளீர்கள் அந்த நபருடன் பேச ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதைக் குறிக்கிறது நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து நீங்கள் எப்போது இதைச் செய்வீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படத்தைப் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் மூழ்கியிருக்கும் எந்த நிகழ்வையும் பார்க்கும்போது எனவே ஆரம்பத்தில் படம் தொடங்கும் போது நீங்கள் இருக்கையின் பின்புறத்தில் ஓய்வாக இருப்பீர்கள் கதை தொடங்கும் போது மெதுவாக அது உங்களுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கும் எனவே நீங்கள் இறுதியில் க்ளைமாக்ஸை நோக்கி நகர்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் இருக்கையின் விளிம்பில் இருக்கிறீர்கள் என்ன நடக்கிறது யார் அதைச் செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் எனவே நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து நீங்கள் உட்கார்ந்திருப்பது என்பதைக் காட்டுகிறது உங்களுக்கு முன் என்ன நடக்கிறது என்பதில் நீங்கள் ஆழ்ந்த ஆர்வம் காட்டுகிறீர்கள் நேருக்கு நேர் சைகைகள் மற்றும் பட்டன் நீக்குதல் எனவே இவை அனைத்தும் நீங்கள் உண்மையில் ஒத்துழைக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கும் இப்போது நம்பிக்கை இது ஒரு நபருக்கு பாசாங்கு செய்வதன் மூலம் வரும் ஒன்றல்ல ஆனால் வழக்கமாக அந்த நபர் செங்குத்தான கைகளைப் கொண்டு நம்பிக்கையுடன் இருக்கும்போது பின்னர் பின்னால் கையை வைத்துக்கொள்கிறார் எனவே உதாரணமாக உட்கார்ந்திருக்கும்போது நபர் இப்படி இருக்கிறார் முதுகு இறுக்கமாக எனவே நேராக நிற்கிறார் கட்டைவிரல் வெளியே கோட் பாக்கெட்களில் கைகள் கோட் மடிப்புகளில் கைகள் இப்போது கட்டைவிரல் வெளியே கோட் பாக்கெட்டில் உள்ள கைகள் நம்பிக்கையைக் காட்டுகின்றன ஆனால் கட்டைவிரல் உள்ளே கோட் பாக்கெட்டில் உள்ள கைகள் அந்த நபர் தற்காப்பாக உணர்கிறார் என்பதைக் காட்டலாம் கோட் மடிப்புகளில் உள்ள கைகள் நம்பிக்கையைக் குறிக்கின்றன ஆனால் கைகள் கோட் உள்ளே எங்காவது மறைக்க முயற்சிப்பது எனவே பாதுகாப்பின்மையைக் குறிக்கும் பதட்டம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது அடிக்கடி தொண்டையை சரி செய்வது குறிப்பாக ஒரு பேச்சில் மீண்டும் இது பதட்டத்தைக் குறிக்கும் ஆனால் அறை மிகவும் குளிராக இருந்தால் அல்லது நபர் உண்மையில் கடுமையான ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் அதைச் செய்யலாம் போன்ற விதிவிலக்குகள் உள்ளன எனவே நீங்கள் விவேகத்தைப் பயன்படுத்த வேண்டும் நான் இதைப் பற்றி அடுத்த சொற்பொழிவில் பேசுவேன் ஆனால் இப்போது யாராவது தொண்டையை சரி செய்ய முயற்சிக்கும்போது பொதுவாக அந்த நபர் பதட்டமாக இருக்கிறார் குறிப்பாக அந்த நபர் ஒரு உரையை வழங்கும்படி கேட்கப்படும் சூழ்நிலையில் குறிப்பாக இருட்டில் விசில் அடிப்பது நபர் நகரும் போது இருட்டைப் பற்றி பயப்படுகிறார் எனவே விசில் அடிப்பது என்பது அந்த நபர் அவ்வளவு பயப்படுவதில்லை என்பதையும் கொஞ்சம் தைரியத்தை திரட்ட முயற்சிக்கிறார் என்பது தொடர்புகொள்வதற்கான ஒரு வழியாகும் ஆனால் உண்மையில் அந்த நபருக்குள் பதட்டம் உள்ளது புகைபிடித்தல் குறிப்பாக நேர்காணலுக்கு முன் குறிப்பாக உங்கள் முதலாளியை சந்திப்பதற்கு முன் குறிப்பாக நீங்கள் சென்று மிக முக்கியமான ஒன்றைப் பேசுவதற்கு முன்பு இது பதட்டத்தைக் குறிக்கிறது சதையை கிள்ளுவது ஃபிட்ஜெட்டிங் ஃபிட்ஜெட்டிங் என்பது உங்கள் விரலால் அல்லது உங்கள் காலால் செய்வது எனவே நீங்கள் எதையாவது செய்கிறீர்கள் நீங்கள் ஏன் அதைச் செய்கிறீர்கள் உங்கள் விரல்கள் ஏன் அப்படி நடந்துகொள்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியாது பேசும்போது வாயை மூடிக்கொள்வது நீங்கள் எதையாவது மறைக்க முயற்சிக்கிறீர்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையில் பொய் சொல்கிறீர்கள் என்பதை யாராவது கண்டுபிடிப்பதை நீங்கள் விரும்பவில்லை பாக்கெட்டில் இருந்து பணம் அல்லது சாவிகளை வைத்து சத்தம் போடுவது எனவே நீங்கள் சில சாவிகளை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அதை கொண்டு சத்தம் செய்கிறீர்கள் காதுகளை இழுக்க முயற்சிப்பது அல்லது மடிக்க முயற்சிப்பது அதை உள்ளே வைத்து பின்னர் கைகள் உதறுவது போன்றவை எனவே இவை அனைத்தும் பதட்டத்தைக் குறிக்கும் விரக்தி நபர் விரக்தியாக இருக்கும்போது வழக்கமாக அவர் குறுகிய சுவாசத்தை எடுக்கிறார் அல்லது இறுக்கமாக பிடித்துக் கொண்ட கைகளைப் போல ஒலிக்கிறார் கைகள் உதறுவது எனவே கைகளை உதறுவது பதட்டத்தைக் குறிக்கிறது ஆனால் கைகளை உதறும் தீவிர வடிவம் விரக்தியைக் குறிக்கும் சைகைகள் போன்ற முஷ்டி முடி வழியாக கையைத் தேய்த்தல் கழுத்தின் பின்புறத்தைத் தேய்த்தல் இவை அனைத்தும் அந்த நபர் விரக்தியடைந்திருப்பதைக் குறிக்கலாம் சில மிக விரைவான நடத்தை மற்றும் விளக்கத்தைப் பார்ப்போம் சாய்ந்த தலை சற்று சாய்ந்த தலை இது உங்கள் பேச்சில் அந்த நபர் ஆர்வமாக இருப்பதைக் குறிக்கிறது முகவாய்க்கட்டையை தடவுவது ஒரு முடிவை எடுக்க முயற்சிப்பது கீழே பார்ப்பது முகத்தை விலக்கி வைப்பது எனவே உங்களை நம்பவில்லை endru பொருள் நகங்களைக் கடித்தல் பாதுகாப்பின்மை பதட்டம் கைகளைத் தேய்த்தல் எதிர்பார்ப்பு எனவே நீங்கள் சிறிய குழந்தைகளிடம் சொல்லும்போது பார்த்திருக்கலாம் ஒரு பெற்றோராகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ நீங்கள் சொல்கிறீர்கள் ஓ இந்த வார இறுதியில் ஒரு சுற்றுலாவுக்குச் செல்வோம் எனவே உடனடியாக குழந்தைகள் இப்படிச் செய்கிறார்கள் ஓ வாவ் நான் தயாராக இருக்கிறேன் நாம் எங்கே போகிறோம் எனவே கைகளைத் தேய்ப்பது எதிர்பார்ப்பைக் குறிக்கிறது காதை இழுப்பது என்பது தெளிவற்ற தன்மையைக் குறிக்கலாம் எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை கன்னத்திற்கு கை எனவே கன்னத்திற்கு கை மதிப்பீடு சிந்தனை தொடுதல் மூக்கை சற்று தேய்த்தல் இது நிராகரிப்பு சந்தேகம் பொய் கூட கண்ணைத் தேய்த்தல் மீண்டும் சந்தேகம் அவநம்பிக்கை கைகள் முதுகுக்குப் பின்னால் பிடிப்பது ஆகியவற்றைக் குறிக்கலாம் நான் வினாடி வினாவில் ஒரு படத்தைக் கூடக் காட்டினேன் அது கோபம் விரக்தி அச்சம் ஆனால் இது தலையின் பின்புறத்தில் இல்லை ஆனால் கைகள் பின்னால் பிணைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் அது நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் விரக்தியடைகிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள் என்பதைக் காட்டலாம் மூடப்பட்ட கணுக்கால் மீண்டும் அச்சம் விரல் நகங்களை ஆய்வு செய்வது அல்லது ஒரு கடிகாரத்தைப் பார்ப்பது எனவே ஒருவருடன் பேசும்போது அந்த நபர் விரல் நகங்களை உன்னிப்பாக ஆய்வு செய்கிறார் அல்லது கடிகாரத்தை அடிக்கடி பார்க்கிறார் எனவே நான் சலிப்படைந்துவிட்டேன் அல்லது அது மாயையைக் காட்டலாம் என்பதை இது குறிக்கிறது எனவே நீங்கள் என்ன வகையான முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் எனவே இது உண்மையில் சலிப்பாக இருக்கிறது உண்மையில் யாராவது உங்களை மிகவும் சலிப்படையச் செய்கிறார்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் விரல் நகங்களைப் பார்ப்பது அந்த நபர் உங்களை சலிப்படையச் செய்கிறார் அல்லது உங்கள் கையில் அல்லது சுவரில் பொருத்தப்பட்ட கடிகாரத்தைப் பார்த்தாலும் இதை குறிக்கும் அடிக்கடி அதைப் பார்ப்பது நீங்கள் சலிப்பாக இருக்கிறீர்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கும் கையின் மேல் தலையை வைப்பது கண்கள் கீழே பார்பது மீண்டும் சலிப்பைக் குறிக்கலாம் நான் மீண்டும் ஒரு படத்தைக் காட்டினேன் எனவே வினாடி வினா எனவே இது சலிப்பு என்பதைக் குறிக்கலாம் வேகமான நேரான நடை தன்னம்பிக்கை அதற்கு நேர்மாறாக எனவே நடை சறுக்கலாக இருந்தால் பின்னர் தலை மெதுவாகவும் இருந்தா மனச்சோர்வு நான் அதை இறுதியில் வைத்துள்ளேன் பாக்கெட்டில் கைகளை வைத்து விரக்தியில் தோள்கள் குனிந்திருப்பது மனச்சோர்வை காட்டுகிறது இடுப்பில் கைகளைக் கொண்டு நிற்பது எனவே அது தயார்நிலையைக் குறிக்கலாம் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அது ஆக்கிரமிப்பையும் குறிக்கலாம் கால்களைக் குறுக்கே வைத்து உட்கார்ந்திருப்பது கால் சற்றே உதைப்பது சலிப்பைக் குறிக்கும் கால்களைத் பரத்தி உட்கார்ந்திருப்பது திறந்து வசதியாக இருப்பது மார்பில் கைகளை குறுக்கே வைத்திருப்பது தற்காப்பு சில நேரங்களில் மக்கள் கோப்புறையைப் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அதை அங்கே வைக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு முன் அமர்ந்திருக்கும் நபருடன் அவர்கள் வசதியாக இல்லை என்பதைக் குறிக்கிறது பாக்கெட்டில் கைகளை வைத்துக்கொண்டு நடப்பது தோள்களை குனிந்து கொள்வது மனச்சோர்வை குறிக்கிறது தலைக்குப் பின்னால் கைகளைப் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து கொள்வது கால்கள் குறுக்காக எனவே வினாடி வினாவில் ஒரு படம் இருந்தது முதலாளி இப்படி அமர்ந்திருந்தார் பின்னர் அது நம்பிக்கையையும் மேன்மையையும் காட்டுகிறது திறந்த உள்ளங்கை நேர்மை வெளிப்படைத்தன்மை அப்பாவித்தனம் கூட எனவே உங்களைப் போன்ற குழந்தைகள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை எனக்குக் காட்டுங்கள் என்று கூறினால் அவர்கள் இப்படிக் காண்பிப்பார்கள் எனவே இல்லை என்னிடம் எதுவும் இல்லை என்பதைக் குறிக்கிறது அப்பாவித்தனம் மூக்கின் நுனியை கிள்ளுவது குறிப்பாக கண்கள் மூடப்பட்டிருக்கும் எனவே அது மதிப்பீடு ஆகும் விரல்களைத் தட்டுவது அல்லது டிரம்மிங் செய்வது அதாவது பொறுமையின்மை இறுக்கமான விரல்கள் அதிகாரபூர்வமானவை தட்டுதல் தழுவுதல் முடியை தேய்த்தல் தன்னம்பிக்கை இல்லாமை பாதுகாப்பின்மை எனவே குறிப்பாக கீழ்நிலைப் பணியாளர்கள் முதலாளியுடன் பேச விரும்பும் போது குறிப்பாக ஊதிய உயர்வு அல்லது கொஞ்சம் பணம் கேட்கும் போது அவர்கள் தங்கள் தலைமுடியை சொறிவதற்கு முயற்சிப்பார்கள் ஐயா நான் உங்களிடம் இந்த விஷயத்தைக் கேட்க விரும்புகிறேன் எனவே இது நம்பிக்கையின்மை மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றைக் காட்டுகிறது இப்போது நான் எதைப் பற்றி விவாதித்தாலும் அது உங்கள் செல்களில் உள்ள அடிப்படைகள் ஆனால் அவற்றை ஒரு சிட்டிகை உப்புடன் வைத்திருங்கள் எனவே நீங்கள் அதை இந்திய சூழலில் பயன்படுத்தும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அடுத்த சொற்பொழிவில் அதைச் செய்ய முயற்சிக்கும்போது நாம் எவ்வாறு விளக்கமளிக்க முடியும் உண்மையான சிக்கல்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் ஆனால் நான் முடிப்பதற்கு முன் உடல் மொழி பற்றிய இன்னும் சில எண்ணங்கள் மற்றும் இந்த உடல் மொழியை சரியான முறையில் பயன்படுத்த நீங்கள் உந்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உடல் மொழி நமக்குள் உள்ளார்ந்ததாக இருப்பதால் அது நம்மில் உள்ளது அது நம் உடலில் உள்ளது அது நம் அமைப்பில் உள்ளது அது நம் மூளையில் உள்ளது அது நம் நடத்தையில் உள்ளது எனவே நீங்கள் வெளியே சென்று எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை ஒரு சாதாரண மனிதருடன் ஒப்பிடும்போது ஒரு பார்வையற்ற நபர் கூட இருவரும் உடல் மொழியை ஒரே மாதிரியாக வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன எடுத்துக்காட்டாக அவர்கள் வெற்றி பெறும்போது அவர்கள் இருவரும் கைகளை உயர்த்தினர் எனவே அவர்கள் துக்கமாக இருக்கும்போது அந்த நபர் பார்வையற்றவரா அல்லது அந்த நபர் இயல்பாகப் பார்க்க முடியுமா என்பதை இரு முகங்களிலும் ஒரே வகையான வேதனையை முகம் குறிக்கிறது எனவே ஒரு பார்வையற்ற நபர் கூட உடல் மொழியில் திறம்பட வெளிப்படுத்துகிறார் எனவே இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே மற்றவர்களிடையே நீங்கள் விரும்பும் பெரும்பாலான உணர்ச்சிகரமான வெளிப்பாடுகள் அவை உங்களிடம் உள்வாங்கப்பட வேண்டும் உண்மையில் அவை அனைத்தும் மறைந்துள்ளன எனவே அவை மறைக்கப்பட்டுள்ளன அவை மறைக்கப்பட்டுள்ளன நீங்கள் அதை யாரிடமிருந்தும் கடன் வாங்க வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் கெட்டவற்றைக் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மற்றும் நல்லவற்றை வெளிப்படுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு காப்புரிமை பெற வேண்டும் உங்களிடம் மறைந்திருப்பது என்னவென்றால் நீங்கள் அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் அது வெளியே வர வேண்டும் இப்போது நான் வழங்கிய பரிந்துரைகள் நான் எந்த வகையான சைகைகளைப் பயன்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டும் வெறுமனே பேசுகையில் நீங்கள் ஒரு கண்ணாடியின் முன் நிற்க வேண்டும் நீங்கள் எதையாவது பயிற்சி செய்யும்போது உங்கள் சைகைகளைப் பாருங்கள் ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் செய்யும் தன்னிச்சையான சைகைகளில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் நீங்கள் ஒரு குழுவில் இருக்கும்போது நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்குத் தெரியாமல் உங்களுக்குத் தெரியாமல் வீடியோக்களை உருவாக்க யாரையாவது கேளுங்கள் பின்னர் நண்பர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் நீங்கள் நண்பருடன் உட்கார்ந்து உங்கள் சொந்த நடத்தையை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கவும் நண்பரிடம் கேளுங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் நடத்தைகளில் எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எந்த வெளிப்பாடுகளை நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் விளக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் எப்போது தற்காப்பு முறையில் நடந்து கொண்டீர்கள் எப்போது தாக்குதல் முறையில் நடந்து கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட உடல் மொழி குறிப்புகள் என்ன நீங்கள் ஆக்ரோஷமானவர் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் எனவே உங்கள் உடலில் இருந்து செல்லும் தடயங்கள் என்ன எனவே ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நீங்கள் விரும்புவதை அடையவும் உடல் மொழியைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் ஒரு இறுதி எண்ணமாக மார்த்தா கிரஹாமின் ஒரு மேற்கோளுடன் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது கூறுகிறது உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது ஒரு நல்ல பழக்கமாக நீங்கள் எல்லா நேரத்திலும் உண்மையைப் பேச வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னால் நீங்கள் என்னைப் பார்த்துச் சிரிக்கப் போகிறீர்கள் ஓ இந்த உலகம் பொய்களால் நிறைந்துள்ளது பின்னர் நான் எப்படி எல்லா நேரத்திலும் உண்மையைப் பேச முடியும் பின்னர் இந்த உலகம் மகாத்மா காந்தி அல்லது ஹரிஷ்சந்திரா போன்றவர்களுக்கு இல்லை எனவே நாம் பொய்களைச் சொல்ல வேண்டும் பொய்களைச் சொல்லாமல் நம்மால் உயிர்வாழ முடியாது இப்போது உங்களுக்கு அந்த வகையான சிந்தனை இருந்தால் இந்த மேற்கோள் உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் விரும்பியதைச் செய்யுங்கள் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் பொய்களைச் சொல்கிறீர்கள் அதாவது 7 சதவீத வார்த்தைகள் நீங்கள் மற்றவர்களிடம் என்ன சொல்கிறீர்கள் என்பதைப் பற்றிச் சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் உடலின் 93 சதவீதம் இது மற்றவர்கள் உண்மையில் தாக்கத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள் மற்றும் உங்கள் உடல் வெளிப்பாடுகளில் 100 சதவீதம் அவர்கள் ஒருபோதும் பொய்யைக் கூறுவதில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ள நபரைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் மற்ற நபரால் மிகவும் வெளிப்படையான முறையில் பார்க்கப்படுகின்றன உங்கள் உடல் முழு கதையையும் சொல்கிறது உங்கள் உடல் உண்மையில் சுயசரிதை மற்றவர்கள் அதை மிக எளிதாக படிக்க முடியும் எனவே உங்கள் உடல் ஒருபோதும் பொய்களைச் சொல்லாது என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படி நினைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் எல்லா நேரத்திலும் பொய்களைச் சொல்லி மக்களை நம்ப வைப்பீர்கள் மக்கள் உங்களை நம்பப் போவதில்லை உடல் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அவர்கள் பார்க்கப் போகிறார்கள் அவர்கள் கூட உங்களிடம் சொல்லவில்லை அவர்கள் உடலைப் பார்க்கிறார்கள் அதைத்தான் அவர்களின் மனம் பெற முயற்சிக்கிறது மேலும் அவர்கள் ஒரு உள்ளுணர்வு உணர்வைப் பெறுகிறார்கள் ஆனால் நமது உள்ளுணர்வு உணர்வுகள் அனைத்தும் உண்மையில் உணர்ச்சி வெளிப்பாடுகள் உடல் மொழி குறிப்புகள் ஆகியவற்றால் வழிநடத்தப்படுகின்றன எனவே உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு அடிப்படையில் உண்மையைப் பேசுங்கள் எனவே இந்த எண்ணத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி அடுத்த சொற்பொழிவில் உங்கள் உடல் மொழியை மேம்படுத்துவதற்கான கூடுதல் பரிந்துரைகளுடன் நான் வருவேன்